ஹாய் இந்த செயல்விளக்க வகுப்பிற்கு வரவேற்கிறோம் இந்த வகுப்பில் நாங்கள் ஆய்வகத்திற்கு அழைத்துச் செல்லவில்லை ஆனால் பிரஷர் சென்சார் பற்றிய புரிதலை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம் பின்னர் நீங்கள் எப்படி பிரஷர் சென்சார் உடன் இணைக்கப்பட்ட ஆர்டினோவை மைக்ரோகண்ட்ரோலராகப் பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் எனவே நான் பிரஷர் சென்சார் ஐ பயன்படுத்த விரும்பினால் நான் அதை அழுத்தும்போது இந்த பிரஷர் மதிப்பை எவ்வாறு மாற்றுவது அல்லது சில இலக்கங்களின் அடிப்படையில் பிரஷர் என்ன என்பதைப் பார்ப்பது எப்படி எனவே அவுட்புட் சிக்னலில் ஏற்படும் பிரஷர் மாற்றத்தை அளவிடுவதற்கு இன்டர்பேஸிங் மாட்யூளுக்கு இடையில் ஆர்டினோவை மைக்ரோ கண்ட்ரோலர் ஆக பயன்படுத்த முடியுமா எனவே இந்த குறிப்பிட்ட வகுப்பை இந்தப் பாடப் திட்டத்தில் வைப்பதற்கு முன் நாங்கள் நிறைய யோசித்த செயல்விளக்க வகுப்பு இது இது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் உங்களிடம் பிரஷர் சென்சார் இருந்தால் அந்த பிரஷர் சென்சாரை சிக்னல் கண்டிஷன் மாட்யூளுடன் எவ்வாறு பயன்படுத்துவீர்கள் எனவே இந்த வகுப்பில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னிடம் தயங்காமல் கேட்கலாம் டெமோ வகுப்பாக ஆர்டினோ மாட்யூலுடன் பிரஷர் சென்சாரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை உங்களுக்குக் காட்டுமாறு வேறு சில ஆசிரியர் உதவியாளர்களைக் கோருகிறேன் அதுவரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேளுங்கள் நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திப்பேன் ஹாய் சென்சார்கள் மற்றும் ஆக்சுவேட்டர் பாடத்திற்கு வரவேற்கிறோம் இன்று நாம் பிரஷர் சென்சார் பற்றி பேசுவோம் எனவே போஸ் உருவாக்கிய BMP180 எனப்படும் பிரஷர் சென்சார் டெமோவைக் காண்பிக்கிறேன் மேலும் பிரஷர் சென்சாரின் செயல்பாட்டுக் கொள்கையைப் பற்றி நான் விளக்குகிறேன் பேராசிரியர் ஹர்திக் ஏற்கனவே உங்களுடன் பிரஷர் சென்சார் எவ்வாறு புனையப்படுகிறது எப்படி சிலிக்கான் மற்றும் பிற பொருட்களிலிருந்து டயாபிறகம் உருவாக்கப்படுகிறது என்பது குறித்து விவாதித்திருக்க வேண்டும் எனவே இப்போது நான் அத்தகைய பிரஷர் சென்சாரின் ஒரு நடைமுறை உதாரணத்தை காண்பிக்கிறேன் எனவே இன்று நாம் இந்த BMP 180 சென்சார் பற்றி விவாதிப்போம் அதை நீங்கள் இந்த பக்கத்தில் பார்க்கலாம் இன்று நாம் விவாதிக்கப் போகிற பிரஷர் சென்சார் இதுதான் சரி BMP கள் ஆனது பைசோ ரெசிஸ்டிவிட்டி அடிப்படையில் செயல்படும் பல சென்சார்களைப் போன்றது எனவே பைசோ ரெசிஸ்டிவிட்டி பைசோ எலக்ட்ரிக் இயற்கை மற்றும் பலவற்றைப் பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் எனவே இது ஒரு பைசோ எலக்ட்ரிக் பொருள் அதனால் நீங்கள் பிரஷரை கொடுத்தால் அது ஒரு திறனை உருவாக்கும் ஒரு பைசோ ரெஸிஸ்ட்டிவ் பொருள் எப்போது ரெசிஸ்டன்ஸ் மாற்றத்தை வெளிப்படுத்தும் எனவே இங்குள்ள பிரஷர் சென்சார் பயன்படுத்தப்படுவது என்னவென்றால் இது பைசோ ரெசிஸ்டிவ் ப்ராப்பர்ட்டி எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் நாம் இங்கே பயன்படுத்தப் போகும் பிரஷர் சென்சாரின் கட்டுமான அம்சம் இதுதான் சரி எனவே பைசோ ரெசிஸ்டர்கள் சரியாக இருப்பதை இங்கே காணலாம் மற்றும் அனுப்புநரில் ஒரு டயாபிறகம் உள்ளது சரி எனவே ஒரு டயாபிறகம் மற்றும் டயாபிறகத்தின் நான்கு விளிம்புகளில் பைசோ ரெசிஸ்டர்ஸ் உள்ளன இங்கே உள்ள டயாபிறகம் இது பக்கக் காட்சி அல்லது ஒரு பகுதிக் காட்சியாகும் எனவே பைசோ மின்தடையம் இருப்பதை நீங்கள் காணலாம் இங்கு இருபுறமும் ஒரு பைசோ மின்தடை இருக்கும் மற்றும் மெல்லிய டயாபிறகம் அதற்கு இடையில் உள்ளது எனவே இந்த டயாபிறகம் உண்மையில் இந்த 4 பைசோ ரெசிஸ்டர்களில் தொங்குவது போன்றது சரி எனவே அதன் கட்டுமானம் அப்படித்தான் எனவே இது ஒரு திடமான பகுதியாக இருக்கும் மற்றும் மைக்ரோ மெஷினிங் செயல்பாட்டை எந்திரம் செய்வதன் மூலம் நமக்கு ஒரு மெல்லிய டயாபிறகம் கிடைத்துள்ளது மேலும் அதில் பைசோ ரெசிஸ்டர்களையும் கட்டியுள்ளோம் இப்போது இதைப் பற்றி மேலும் பேசுவதற்கு முன் பிரஷர் தொடர்பான இன்னும் சில விஷயங்களைப் பற்றி நான் உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன் எனவே உண்மையில் பிரஷர் என்றால் என்ன எனவே ஃபோர்ஸ் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஃபோர்ஸ் என்பது ஒரு பொருளை நகர்த்துவதற்கு நீங்கள் எதைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பது போன்றது எனவே நான் ஒரு வண்டியை அழுத்தி நகர்த்தினால் நான் ஒரு ஃபோர்ஸ்சை பயன்படுத்துகிறேன் எனவே இதுதான் ஃபோர்ஸ் பலவிதமான ஃபோர்ஸ்கள் உள்ளன அதாவது கிரவிடேஷனல் ஃபோர்ஸ் மின்னியல் ஃபோர்ஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் போன்ற பல திணிப்புகள் இதுதான் மற்றும் பிரஷர் என்பது ஃபோர்ஸ்யுடன் தொடர்புடைய ஒரு கருத்து மற்றும் அது ஒரு யூனிட் பகுதிக்கு பயன்படுத்தப்படும் ஃபோர்ஸ் என பிரஷர் வரையறுக்கப்படுகிறது அல்லது பிரஷர் என்பது ஒரு பகுதியில் பயன்படுத்தப்படும் ஃபோர்ஸ் மற்றும் பிரஷர் P இன் சமன்பாடு F பை A க்கு சமம் F என்பது பயன்படுத்தப்படும் ஃபோர்ஸ் மற்றும் A என்பது அதன் மீது செயல்படும் பகுதி மற்றும் பிரஷர் எப்போதும் மேற்பரப்பில் சாதாரணமாக செயல்படும் மற்றும் இந்த பகுதி மேற்பரப்பு மற்றும் அதன் மீது செயல்படும் ஃபோர்ஸ் ஆனது அதன் மீது செயல்படும் சாதாரண ஃபோர்ஸ்சாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் எனவே இங்குள்ள இந்த ஃபோர்ஸ் ஒரு சாதாரண சக்தியே தவிர இன்லைன் ஃபோர்ஸ் அல்ல எனவே பிரஷர் ஆனது நான் இப்போது காட்டப் போவது போல் இன்லைன் ஃபோர்ஸ் என்றால் இது இன்லைன் ஃபோர்ஸ் என்றால் சாதாரண கூறு இப்படித்தான் இருக்கும் ஒரு தீட்டாவிற்கு மேல் இது F என்றால் இது F காஸ் தீட்டாவாக இருக்கும் பின்னர் மேற்பரப்பில் செயல்படும் P பிரஷர் ஆனது F காஸ் தீட்டாவாக பை ஏரியா என இருக்கும் எனவே அது சரியாகச் செயல்படும் பகுதியில் செயல்படும் விசையின் மீது உள்ள இயல்பான கூறு ஆகும் எனவே SI அலகுகளில் SI அலகுகள் என்பது உங்களுக்குத் தெரியும் SI அலகுகளில் பிரஷர் இன் அலகு பாஸ்கல் ஆகும் மேலும் 1 பாஸ்கல் அல்லது 1 Pa என்பது குறுகிய வடிவில் எப்படிக் குறிப்பிடுவது என்பது சதுர மீட்டருக்கு 1 நியூட்டனுக்குச் சமம் எனவே இது பிரஷர் இன் அலகு எனவே நாம் ஒரு ஃபோர்ஸ்சைப் பயன்படுத்தும்போது அது ஒரு பகுதியில் செயல்படும் என்றும் அந்த ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா பிரஷர் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அது சாதாரணமாக இருக்க வேண்டும் இங்கே எடுக்கப்பட்ட ஃபோர்ஸ் சாதாரண ஃபோர்ஸ் சரி எனவே நான் பார்த்தது போல் நாம் ஒரு இன்லைன் ஃபோர்ஸ்சைப் பயன்படுத்தினால் ஃபோர்ஸ் இவ்வாறு தீர்க்கப்படுகிறது மற்றும் பிரஷர் கணக்கிடப்படுகிறது எனவே எரிவாயு சிலிண்டரைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் எரிவாயு சிலிண்டர்களைப் பற்றி கேள்விப்பட்டிருக்க வேண்டும் மேலும் எரிவாயு சிலிண்டரில் சேமிக்கக்கூடிய பிரஷருக்கு அதிகபட்ச வரம்பு பரிந்துரைக்கப்படும் அத்தகைய திணிப்பு அங்கு உள்ளது எனவே நாம் இப்போது அதற்குச் செல்வோம் எனவே பாரோமெட்ரிக் பிரஷர் என்று ஒன்று உள்ளது அது பாரோமெட்ரிக் பிரஷர் என்று அழைக்கப்படுகிறது அதை அட்மாஸ்பியர் பிரஷர் என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டும் எனவே இங்கே நான் ஒரு வரைபடத்தைப் பெற்றுள்ளேன் இங்குள்ள கன சதுரத்தின் மேல் டாப் ஆப் அட்மாஸ்பியர் என்ன எழுதப்பட்டிருப்பதைக் காணலாம் எனவே இந்த கனசதுரத்தை கருத்தில் கொள்ளுங்கள் இது பூமியின் மேற்பரப்பு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் இது பூமியின் மேற்பரப்பு மற்றும் அதன்மீது ஒரு கனசதுரத்தை கருதுங்கள் இந்த கனசதுரத்திற்குள் என்ன காற்று இருக்கும் இந்த காற்று அதன் சொந்த அடர்த்தியான நீரைக் கொண்டுள்ளது அதன் அடர்த்தி ஒரு சென்டிமீட்டர் கனசதுரத்திற்கு 1 கிராம் அதாவது 1 கிராம் பெர் சிசி இதேபோல் உலோகம் வாயுக்களை விட அதிக அடர்த்தியைக் கொண்டுள்ளது எனவே இந்த அடிப்படைகளை நீங்கள் முன்பே கற்றிருக்க வேண்டும் எனவே காற்று சரியாக இருக்கும் அட்மாஸ்பியர்த்தைக் கவனியுங்கள் நான் பூமியின் இந்தப் பகுதியைக் கருத்தில் கொண்டேன் இந்த கனசதுரத்திற்குள் இவ்வளவு காற்று இருக்கிறது இது டாப் ஆப் அட்மாஸ்பியர் எனவே டாப் ஆப் அட்மாஸ்பியர்யிலிருந்து பூமியின் மேற்பரப்பிற்கு இடையில் எந்தக் காற்று இருக்கிறதோ அது ஒரு எடையைக் கொண்டிருக்கும் இந்த வழக்கில் நாம் அதை கணக்கிட முடியும் இது ஏரியா நீளம் a மற்றும் இது நீளம் b என்பதை பார்க்கவும் உயரம் c என்று சொல்லவும் பின்னர் காற்றின் அளவு a x b x c ஆக இருக்கும் எந்த யூனிட்டாக இருந்தாலும் அது மீட்டரில் இருக்கலாம் அல்லது எதுவாகவும் இருக்கலாம் எனவே கன அளவு a b c ஆக இருக்கலாம் ஆனால் அது மீட்டர் கனசதுரத்தில் உள்ளது எனவே எங்களிடம் வால்யூம் உள்ளது மேலும் இந்த வால்யூம் V இந்த வால்யூம் V ஐ காற்றின் அடர்த்தியில் பெருக்கினால் இது V x காற்றின் அடர்த்தி ஆகும் நான் rho என எழுதுகிறேன் Rho என்பது காற்றின் அடர்த்தி பிறகு நாம் பெறுவது காற்றின் எடை அல்லது காற்றின் நிறை உண்மையில் அது காற்றின் நிறை மேலும் நான் பெருகினால் எனவே இது காற்றின் நிறை m என்று சொல்லலாம் இந்த காற்றின் நிறை m ஐ புவியீர்ப்பு விசையினால் ஏற்படும் ஆக்ஸ்ல்செலரேஷன் உடன் பெருக்கினால் காற்றின் எடை எனக்கு கிடைக்கும் எனவே இந்த அதிக எடை போர்ஸ்க்கு சமம் பின்னர் காற்றின் எடை அலகு நியூட்டனைத் தவிர வேறில்லை எனவே இங்குள்ள இந்த அளவு காற்றின் அளவு W காற்றின் எடையை ஏற்படுத்தும் மேலும் இது வலுவாக உருவாக்கி இந்த போர்ஸ் பகுதி A யில் செயல்படுகிறது எனவே இங்கு P இல் செயல்படும் பிரஷர் இந்தப் பகுதியில் உள்ள W காற்றிற்குச் சமம் எனவே இவ்வளவு போர்ஸ் இங்கு செயல்படுகிறது எனவே இது மிகவும் அடிப்படையான கருத்து பின்னர் இந்த பிரஷரை அட்மாஸ்பியர் பிரஷர் என்று அழைக்கிறோம் எனவே இது காற்றின் அடர்த்தியைப் போல நிலையானது அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நான் இங்கே rho காற்று என்பது நிலையானது அல்ல மேலும் உங்களுக்குத் தெரியும் இது அல்ட்டிடியுடு பொறுத்து மாறுபடும் என்று கருதுகிறேன் அட்மாஸ்பியர்த்திற்கு வெவ்வேறு அடுக்கு உயரங்கள் உள்ளன எனவே அது உண்மையில் மாறுபடும் எனவே ட்ரோபோஸ்பியரில் வெவ்வேறு அடுக்கு மண்டலம் இருக்கும் அது வெப்பநிலை மற்றும் பல அளவுருக்களைப் பொறுத்தது மற்றும் நிலையான ஸ்டாண்டர்டு அட்மாஸ்பரிக் ஷார்ட் என்று ஒன்று உள்ளது எனவே இது பாடத்திட்டத்திற்கு முக்கியமல்ல ஆனால் இது ஒரு ஷார்ட் மட்டுமல்ல ஸ்டாண்டர்டு அட்மாஸ்பரிக் ஷார்ட் பற்றி சில விஷயங்கள் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெப்பநிலை அடர்த்தி மற்றும் அட்மாஸ்பியர் காற்றுடன் தொடர்புடைய பல அளவுருக்கள் மற்றும் இதன் அடர்த்தி இடையேயான தொடர்பைக் கொண்டுள்ளது இது மிகவும் உணர்ச்சிகரமான விஷயம் போன்றது என்பதை அறிவது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்க்கலாம் எனவே இதை நான் குறியீடாகச் சொன்னாலும் இது இப்படி இல்லை எனவே இந்த பிரஷர் உண்மையில் இப்படி இல்லை இது உண்மையில் பல்வேறு அடர்த்திகள் மற்றும் பிற பொருட்களின் கூட்டுத்தொகையாகும் எனவே வெவ்வேறு அடுக்குகளில் வெவ்வேறு அடர்த்திகள் இருக்கும் வேறுபட்ட எடைகள் அனைத்தும் இறுதியாக கூட்டப்படுகிறது எனவே அந்தப் பகுதியின் மொத்த எடையை சிக்மா சிக்மாவின் எந்த எடையையும் அட்மாஸ்பரிக் பிரஷர் என்று கூறலாம் மேலும் கடல் மட்டத்தில் 25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கடல் மட்டத்தில் ஸ்டாண்டர்டு அட்மாஸ்பரிக் பிரஷர் என்று கணக்கிடப்படுகிறது 101 325 கிலோ பாஸ்கல் அல்லது 101 325 பாஸ்கலுக்குச் சமமான இந்த பிரஷர் கிலோ பாஸ்கலிலும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானது எனவே இந்த மதிப்பு ஸ்டாண்டர்டு அட்மாஸ்பரிக் பிரஷர் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் அது 25 டிகிரி செல்சியஸ் இல் இருக்கிறது அது 25 செல்சியஸ் ஆகும் வெப்பநிலை மாறினால் பிரஷர் மாறும் எனவே இது மிகவும் முக்கியமானது எனவே இது ஸ்டாண்டர்டு அட்மாஸ்பரிக் பிரஷர் எனவே 1 அட்மாஸ்பியர் ஏடிஎம் என்பது 101325 பாஸ்கல் என்பதால் அதை ஒரு சொல் அல்லது யூனிட்டாகவும் கொடுத்துள்ளோம் இது ஒரு நிலையான மதிப்பு இது எப்போதும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் 1 அட்மாஸ்பியர் ஆனது 10 32 101325 பாஸ்கல் க்கு சமமாக இருக்கும் மேலும் இது 1 அட்மாஸ்பரிக் பிரஷர் எனப்படும் எனவே நீங்கள் ஒரு கடலுக்கு அருகில் சென்றால் கடலுக்கு அருகில் பின்னர் உங்கள் மீது செயல்படும் காற்றின் பிரஷர் 1 அட்மாஸ்பியர்க்கு சமம் மற்றும் இது 101325 பாஸ்கல்க்கு சமம் எனவே இது பாரோமெட்ரிக் பிரஷர் சரி என்றும் அழைக்கப்படுகிறது இது பாரோமெட்ரிக் பிரஷர் என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது அட்மாஸ்பரிக் பிரஷர் என்றும் அழைக்கப்படுகிறது எந்தவொரு பொருளுக்கும் கொடுக்கும் பிரஷர் அட்மாஸ்பரிக் பிரஷர் பூமியில் சரி எனவே பாரோமீட்டர் எனப்படும் கருவியைப் பயன்படுத்தி பாரோமெட்ரிக் பிரஷர் அளவிடப்படுகிறது அழுத்தத்தை அளக்கப் பயன்படும் கருவி எது என்று சிறிய வகுப்புகளின் போது நீங்கள் இதைப் படித்திருக்க வேண்டும் இது பாரோமீட்டர் எனவே இதுவும் ஒரு சென்சார் ஓகே எனவே BMP180 ஐ எவ்வாறு பயன்படுத்தப் போகிறோம் என்பதைப் பார்க்கப் போகிறோம் பாரோமீட்டர் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நாம் முன்பு விவாதித்தோம் பாரோமீட்டர் இயற்கையில் இயந்திர இயல்புடையது ஆனால் இது எலக்ட்ரானிக் பாரோமீட்டர் அதை நாம் செய்யப்போகிறோம் மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனோமெட்ரிக் பிரஷர் என்றும் ஒன்று உள்ளது எனவே இது ஒரு சிலிண்டர் என்று கருதுங்கள் இது ஒரு மூடிய சுவர் சிலிண்டர் சரி அதன் உள்ளே காற்று இருக்கிறது காற்று உள்ளது மற்றும் காற்று பிரஷர் ஆக மாறியுள்ளது சரி காற்று பிரஷர் P ஆக மாறியது மற்றும் கொள்கலனின் அளவு நிலையானது V என்று கூறுகிறது எனவே P மற்றும் V உள்ளது இந்த சிலிண்டரில் காற்றின் மேற்பரப்பில் இருப்பதால் P ஆக இருக்கட்டும் எனவே அட்மாஸ்பரிக் பிரஷர் அதன் மீது செயல்படும் அட்மாஸ்பரிக் பிரஷர் சரியாக செயல்படும் எனவே இங்கு ஒரு சொல் உள்ளது எப்படியும் பூமியின் மேற்பரப்பில் எப்போதும் 1 அட்மாஸ்பியர் பிரஷர் இருக்கும் எனவே இதை நாம் விரும்புகிறோம் எனவே நாம் செய்யும் போது எந்த அழுத்த அளவிலும் 1 அட்மாஸ்பியர் சேர்க்கப்படுவது போல் ஏற்கனவே உள்ளது எனவே ஒரு மனோமெட்ரிக் பிரஷர் என்ற புதிய சொல்லைக் கொண்டு வந்தோம் எனவே 0 இலிருந்து தொடங்கும் ஒரு மதிப்பைப் பெறலாம் அது ஒன்றும் இல்லை ஆனால் அது அமைப்பில் உருவாக்கப்படும் ஒரே பிரஷர் எனவே இது ஒரு கேஜ் பிரஷர் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு கேஜ் பிரஷர் மனோமெட்ரிக் பிரஷர் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு கேஜ் பிரஷர் என்றும் அழைக்கப்படுகிறது இது அமைப்பின் உள் பிரஷர் இது அமைப்பின் உள் பிரஷர் மற்றும் பாரோமெட்ரிக் பிரஷர் சேர்க்கப்படவில்லை எனவே இது ஒரு சிலிண்டர் போன்றது என்று நான் சொல்கிறேன் இந்த சிலிண்டரின் உள்ளே பிரஷர் 5 அட்மாஸ்பியர்க்கு சமம் 5 அட்மாஸ்பியர் வேறு ஒன்றும் இல்லை அது 5 x 1 அட்மாஸ்பியர் அல்லது 5 x 101325 பாஸ்கல் அட்மாஸ்பியர் பிரஷரை விட 5 மடங்கு அதிக பிரஷர் போன்ற பிரஷர் இதன் உள்ளே இருந்தால் கேஜ் பிரஷர் 5 அட்மாஸ்பியர்க்கு சமம் P கேஜ் அல்லது P மனோமெட்ரிக் என்பது 5 அட்மாஸ்பியர்க்கு சமம் ஆனால் நாம் இப்போது விவாதிக்கும் உண்மையான பிரஷர் அல்லது அப்சல்யூட் பிரஷர் 6 அட்மாஸ்பியர்க்கு சமம் ஏனெனில் இந்த 5 அட்மாஸ்பியர் பிரஷர் மற்றும் பிரஷர் அல்லது கேஜ் பிரஷர் பாரோமெட்ரிக் பிரஷர் இன் அட்மாஸ்பியர் பிரஷர் இல்லாததால் இது ஒரு புதிய குறிப்பு போன்றது வெளிப்புற பிரஷர் இல்லாத ஒரு புதிய குறிப்பு எப்படியிருந்தாலும் P அட்மாஸ்பியர்க்கு சமமான வெளிப்புற பிரஷர் இருப்பதை நாம் அறிவோம் எனவே அட்மாஸ்பியர் பிரஷரை குறிப்புப் புள்ளியாக வைத்து நாம் ஏன் மீண்டும் கூற வேண்டும் என்று கூறுவோம் எனவே 2 கேஜ் பிரஷர் ஆப் 2 P கேஜ் ஆப் 2 அட்மாஸ்பியர் என்பது வேறு ஒன்றும் இல்லை அது 1 அட்மாஸ்பியர் 2 அட்மாஸ்பியர் பிரஷர் சாதாரண அட்மாஸ்பியர் அழுத்தத்தை விட அதிகமாகும் எனவே அதுதான் கேஜ் பிரஷர் அல்லது மனோமெட்ரிக் பிரஷர் எனவே இந்த மதிப்பு எதிர்மறையாக இருக்கலாம் இந்த மதிப்பு எதிர்மறையாக இருக்கலாம் என்பதை அறிவது மிகவும் முக்கியம் ஏனெனில் நாம் விவாதித்த அட்மாஸ்பியர் பிரஷரை 1 அட்மாஸ்பியர் ஆக பார்க்கவும் 1 அட்மாஸ்பியர் நாம் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும் போது பிரஷர் குறைகிறது வெற்றிடத்தை உருவாக்கும் போது பிரஷர் குறைகிறது சரி பிரஷர் குறைகிறது எனவே நாம் வெற்றிடத்தை உருவாக்கினால் சிலிண்டரின் உள்பகுதியின் பிரஷர் 1 அட்மாஸ்பியர்க்கு அப்பால் குறையும் எனவே 1 அட்மாஸ்பியர் ஆனது ஒரு கேஜ் பிரஷர் கணக்கீட்டிற்கு 0 ஆகக் கருதப்பட்டதால் இந்த மதிப்பு இப்போது எதிர்மறையாகிறது இந்த P கேஜ் எதிர்மறையாக இருக்கும் எனவே அட்மாஸ்பியர் பிரஷர் எதிர்மறையாக இருக்க முடியாது ஆனால் மனோமெட்ரிக் பிரஷர் எதிர்மறையாக இருக்கலாம் பின்னர் எங்களுக்கு அப்சல்யூட் பிரஷர் உள்ளது எனவே இது ஒன்றும் இல்லை மனோமெட்ரிக் மற்றும் பாரோமெட்ரிக் பிரஷர் இரண்டையும் உள்ளடக்கிய மொத்த பிரஷர் இன் அளவு எனவே பாரோமெட்ரிக் மற்றும் மனோமெட்ரிக் அழுத்தத்தின் கூட்டுத்தொகைக்கு சமமான ஒரு முழுமையான பிரஷர் உள்ளது அது எப்போதும் நேர்மறையாக இருக்கும் எப்பொழுதும் நேர்மறையாக இருக்கும் ஏனென்றால் மேனோமெட்ரிக் பிரஷர் குறையலாம் எனவே பிரஷர் சென்சார் பற்றிய விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து இதுவாகும் மேலும் ஒரு விஷயம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் தெர்மோடைனமிக்ஸின் சில அடிப்படைகளை நாம் முன் அறிந்திருக்க வேண்டும் எனவே இது உண்மையில் சார்லஸ் சட்டம் எனவே சார்லஸ் சட்டம் ஒன்றும் இல்லை ஆனால் வால்யூம் வெப்பநிலைக்கு நேரடியாக விகிதாசாரமாக உள்ளது வால்யூம் வெப்பநிலைக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் எனவே வெப்பநிலை அதிகரிக்கும் போது வால்யூம் அதிகரிக்கிறது பின்னர் வெப்பநிலை அதிகரிக்கிறது வால்யூம் அதிகரிக்கிறது அல்லது வெப்பநிலை குறையும் போது வால்யூம் குறைகிறது இந்த வழக்கு உண்மையில் மிகவும் சிக்கலானது எனவே இது உண்மையில் ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பில் உள்ளது தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்பு என்றால் ஆற்றல் இழக்கப்படுவதில்லை அல்லது வெளியில் உள்ள பொருள் இழக்கப்படுவதில்லை பின்னர் வெப்பநிலை அதிகரித்தால் தனிமைப்படுத்தப்பட்ட அமைப்புக்கு வால்யூம் அதிகரிக்கிறது நாம் வெப்பநிலையை அதிகரிக்கும்போது வால்யூம் அதிகரிக்கிறது மற்றும் வெப்பநிலை குறையும்போது வால்யூம் குறைகிறது எனவே அங்கு பின்னர் பாயிலின் சட்டம் உள்ளது அதாவது பிரஷர் P என்பது வால்யூமுக்கு நேர்மாறான விகிதாசாரம் அல்லது P V என்பது ஒரு நிலையான மாறிலி a அல்லது அதைப் போன்றது எனவே பிரஷர் அதிகரித்தால் வால்யூம் குறைகிறது மற்றும் ஒரு எளிய உதாரணம் இது ஒரு சிலிண்டர் என்று கருதினால் SI இன்ஜின்களில் உள்ள பிஸ்டனை இவ்வாறு வைப்பதை போன்றது எனவே நான் இங்கே பிரஷர் கொடுத்தால் என்ன நடக்கிறது என்றால் காற்றின் உள்ளே இருக்கும் பிரஷர் இந்த சிலிண்டருக்குள் இருக்கும் நான் பிரஷர் கொடுக்கும்போது சிலிண்டரில் உள்ள பிஸ்டன் மேலிருந்து கீழ் நோக்கி நகர்கிறது மற்றும் வால்யூம் குறைகிறது அதாவது வால்யூம் குறைகிறது வால்யூம் குறையும்போது என்ன நடக்கும் என்றால் பிரஸர் அதிகரிக்கிறது இந்த உதாரணம் உங்களுக்குத் தெரியும் இந்த உதாரணத்தை இன்று நாங்கள் உங்களுக்குக் காண்பிக்கப் போகிறோம் அதனால்தான் இந்த அடிப்படை உதாரணத்தை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இதன் மூலம் நீங்கள் யோசனையைப் பெறுவீர்கள் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த சமன்பாடுகளை நாங்கள் பயன்படுத்தும் போது கன அளவு மீட்டர் கனசதுரத்தில் இருக்கலாம் அல்லது வேறு எந்த SI அலகு இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் வெப்பநிலை கெல்வினில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் கெல்வின் SI யூனிட் எல்லாம் ஒரு நிலையான யூனிட்டில் இருக்க வேண்டும் கெல்வின் என்பது வெப்பநிலையின் SI அலகு எனவே 0 டிகிரி செல்சியஸ் என்பது 273 கெல்வின் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே வெப்பநிலை கெல்வினில் இருக்க வேண்டும் மற்றும் பிரஷர் சில நிலையான அலகுகளில் இருக்க வேண்டும் மற்றும் இந்த நிலையான அலகு அப்சல்யூட் பிரஷரில் இருக்க வேண்டும் நாம் பாஸ்கல் அல்லது அட்மாஸ்பியர் அல்லது பார் ஐ பயன்படுத்தலாம் இவை அனைத்தும் பிரஷர் இன் அலகுகள் மட்டுமே ஆனால் நாம் கணக்கீட்டில் கேஜ் பிரஷர் ஐ பயன்படுத்தாமல் அப்சல்யூட் பிரஷரை பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த உறவின் படி P V என்பது மாறிலி என நான் கூறுவேன் P 1 V 1 ஆனது P 2 V 2 க்கு சமம் என்று நாம் கூறலாம் எனவே நீங்கள் சரியாக புரிந்துகொள்கிறீர்கள் எனவே ஆரம்ப பிரஷர் மற்றும் ஆரம்ப அளவு இரண்டும் P 2 V 2 க்கு சமமாக இருக்கும் பாய்லின் விதிப்படி அதுதான் நடக்கும் எனவே ஆரம்பத்தில் அட்மாஸ்பியர்க் பிரஷர் 5 அட்மாஸ்பியர் ஆகவும் மற்றும் வால்யூம் 1 மீட்டர் கனசதுரமாகவும் இருந்தால் நான் 10 அட்மாஸ்பியர் அப்சல்யூட் பிரஷர் அளவிற்கு பிரஷரை அதிகரிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையில் வால்யூம் 0 5 ஆக குறையும் எனவே இந்த மாறிலி அப்படியே இருக்கும் எனவே பாயிலின் சட்டம் சரியாக வேலை செய்கிறது நாம் அதிகம் குறிப்பிட வேண்டியதில்லை ஆனால் ஐடியல் கேஸ் லா அங்கே உள்ளது அதில் PV என்பது nRT க்கு சமம் அங்கு n என்பது மோல்களின் எண்ணிக்கை R என்பது உலகளாவிய வாயு மாறிலி இது ஒரு மோலுக்கு 8 314 ஜூல் கெல்வின் மற்றும் T என்பது கெல்வினில் வெப்பநிலை எப்பொழுதும் SI யூனிட்டைப் பயன்படுத்துவதை நினைவில் கொள்ளுங்கள் மற்றும் அழுத்தத்தின் SI அலகுகள் அப்சல்யூட் பிரஷர் இல் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம் எப்போதும் இதை நினைவில் கொள்ளுங்கள் இப்போது நாம் பிரஷர் சென்சார்க்கு திரும்ப போகிறோம் எனவே இது BMP பிரஷர் சென்சார் ஆகும் அதற்குரிய செயல் விளக்கம் அளிக்கப் போகிறோம் இப்போது நான் இங்கே சில போர்ஸ் ஐப் பயன்படுத்தப் போகிறேன் வெளிப்புற பிரஷர் இங்கே செயல்படும் ஆக இங்கே இப்படிச் செயல்படப் போகும் இந்தப் புற அழுத்தத்தால் என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது என்றால் ஒரு டென்சில் ஸ்டிரஸ் மீண்டும் உருவாக்கப்படும் ஸ்டிரஸ் இரண்டு வகையானது இரண்டு வகைகள் மட்டுமல்ல அதற்கு மேலும் உள்ளது ஆனால் உங்கள் பிரஷர் டென்சில் ஆக இருக்கலாம் என்று நான் கூறலாம் ஸ்டிரஸ் ஆனது டென்சில் ஸ்டிரஸ் மற்றும் பிரஷர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் நீங்கள் குழப்பமடைவீர்கள் என்று நாங்கள் குறிப்பிடவில்லை என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே டென்சில் ஸ்டிரஸ் என்று ஒன்று உள்ளது எடுத்துக்காட்டாக உங்கள் டென்சில் ஸ்டிரஸ் என்பது இந்தப் பக்கத்திலிருந்தும் இந்தப் பக்கத்திலிருந்தும் ஒரு தடுப்பை இழுக்கும்போது டென்சில் ஸ்டிரஸ் உருவாகிறது எனவே அது இழுக்கும் ரப்பர் பேண்ட் ஐ இழுப்பது போன்றது எனவே அது டென்சில் போர்ஸ் நீங்கள் ஒரு ஸ்பான்ச் எடுத்து அதை எங்காவது வைத்து நீங்கள் போர்ஸ் ஐ பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் அது சரியாக அழுத்தப்படுகிறது மற்றும் அளவைக் குறைக்கிறது இது கம்ப்ரசிவ் போர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது மேலும் டென்சில் ஸ்டிரஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அல்லது கம்ப்ரஷன் ஸ்ட்ரெஸ் ஓகே டென்சைல் ஸ்ட்ரெஸ் கன்வெர்ஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே இங்கே ஒரு மெல்லிய டயாபிறகம்த்தின் மீது இந்த வெளிப்புற அழுத்தத்தின் காரணமாக டென்சைல் ஸ்ட்ரெஸ் உருவாக்கப்படும் எனவே மெல்லிய டயாபிறகம் சிதைந்துவிடும் அது சிதைந்துவிட்டால் அல்லது கீழே வரும்போது இந்த பைசோ ரெசிஸ்டர் அதிகம் நீட்டாமல் இருப்பதால் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் இதனால் ரெசிஸ்டன்ட்ல் மாற்றம் ஏற்படும் அதனால்தான் இதைச் சொல்கிறோம் பைசோ ரெசிஸ்டிவ் சென்சார் எனவே அவுட்புட் உண்மையில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாற்றமாகும் எனவே இங்கு நான்கு பைசோ ரெசிஸ்டர்கள் உள்ளன மேலும் இந்த அவுட்புட்ட்டை பெறுவதற்கு ஒரு சிக்னல் கண்டிஷனிங் யூனிட்டைப் பயன்படுத்துவோம் எனவே பிரஷர் சென்சார் இவ்வாறு செயல்படுகிறது இது BMP180 இது 300 முதல் 1100 ஹெக்டோ பாஸ்கல் வரை கண்டறிதல் வரம்பைக் கொண்டுள்ளது அதாவது 300 x 10 பவர் 2 பாஸ்கல் ஹெக்டோ பாஸ்கல் 10 பவர் 2 பாஸ்கலுக்கு சமம் 10 பவர் 2 பாஸ்கல் எனவே 300 x 10 பவர் 2 பாஸ்கல் முதல் 1100 x 10 பவர் 2 பாஸ்கல் இது இந்த பிரஷர் சென்சாரின் அளவீட்டு வரம்பு எனவே நான் உதாரணத்தைக் காட்டப் போகிறேன் இது உங்களுக்குத் தெரிந்த ஆர்டினோ உடன் I ஸ்கொயர் சி இன்டர்ஃபேஸ் எனப்படும் வேறொன்றைப் பயன்படுத்துகிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு வித்தியாசமான தகவல்தொடர்பு முறை இதுவும் சீரியல் கம்யூனிகேஷன் மட்டுமே ஆனால் இது 2 வயர்களை பயன்படுத்துகிறது தகவல்தொடர்புக்கான 2 வயர்கள் எனவே இது போன்றது ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் மட்டுமே ஆனால் மிக அதிக வேகத்துடன் செயல்படும் எனவே இது ஒரு I ஸ்கொயர் C தகவல்தொடர்பு நாங்கள் அதில் அதிகம் செல்ல மாட்டோம் மேலும் இது முக்கிய விஷயம் பிறகு இதை ஏன் பயன்படுத்துகிறோம் ஸ்டாண்டர்ட் அட்மோஸ்பர்க் ஷார்ட் பற்றி நான் முதலில் உங்களிடம் கூறினேன் நாம் ஸ்டாண்டர்ட் அட்மோஸ்பர்க் ஷார்ட் பற்றி பேசினோம் பிரஷர் மாறுபாடு மற்றும் அடர்த்தி மாறுபாடு எல்லாம் திட்டமிடப்படும் இது ஒரு வரைபடம் போன்றது பல்வேறு மதிப்புகள் காட்டப்படும் எனவே இது போன்றது எனவே நான் இங்கே பிரஷர் இங்கே அடர்த்தி y அச்சில் வெப்பநிலை இங்கே வெவ்வேறு y அச்சில் சொல்ல திட்டமிடுகிறேன் இந்த விஷயத்தில் நாம் உயரம் h ஐத் திட்டமிடுவோம் அது வெப்பநிலை முதலில் அதிகரிப்பதைப் போல இருக்கும் அதன் பிறகு அது இதேபோல் இருக்கும் மற்றும் பிரஷர் உண்மையில் அதிகரிக்கிறது பின்னர் ஸ்ட்ரோக் இது போன்றது இது போன்றது அல்ல ஆனால் இது போன்ற ஒன்று இந்த ஸ்டாண்டர்ட் அட்மோஸ்பர்க் ஷார்ட் ஐ நாம் ஏன் உருவாக்குகிறோம் முக்கியமாக நாம் பறக்கும் விமானங்கள் மற்றும் ராக்கெட்டுகள் மற்றும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டியிருப்பதால் இந்த விஷயங்களில் காற்றைக் கண்டுபிடிப்பதால் பிரஷர் மாறுபாட்டை நாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் இதனால் உந்துதல் மற்றும் விமானத்தில் உள்ள அனைத்தையும் சரிசெய்ய முடியும் எனவே இந்த பிரஷர் சென்சார்கள் விமானம் மற்றும் பிற விஷயங்களில் வெளியில் உள்ள பிரஷரை அளவிடுவதற்கும் கணக்கீடு செய்வதற்கும் இதை அடிப்படையாகக் கொண்டும் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன அந்த உயரத்தில் அட்மாஸ்பியர் பிரஷர் கிட்டத்தட்ட நிலையானதாக இருக்கும் அதனால் அல்டிடியூட்டை கணக்கிடுவதற்கு பிரஷர் சென்சார் பயன்படுத்துகின்றன எனவே பிரஷரை அளந்து அல்டிடியூட்டை கணிப்பார்கள் எனவே பிரஷர் சென்சார்களுக்கு நிறைய பயன்பாடுகள் உள்ளன எனவே ஜிபிஎஸ் வழிசெலுத்தலின் விரிவாக்கம் என்று எழுதப்படுவது ஏன் என்றால் பிரஷரை பெறும்போது உயரம் வரம்பைத் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே சரிவு கண்டறிதல் மற்றும் பிறகு வானிலை முன்னறிவிப்பை செய்யலாம் எனவே வெப்பநிலை மாறும்போது பிரஷர் மாற்றம் ஏற்படும் எனவே வானிலை முன்னறிவிப்பு மற்றும் செங்குத்து திசைவேகக் குறிப்பிற்காக இதைப் பயன்படுத்தலாம் எனவே இது விமானத்திற்கான கருவியாக இருக்கிறது எனவே இது இப்படிப்பட்ட ஒன்று அது ஒரு செங்குத்து வேகம் காட்டி என அழைக்கப்படுகிறது எனவே பிரஷர் மாறுபாட்டின் அடிப்படையில் வேகமாக நகரும் போது அது வேகமாக நகரும் போது அது மேலும் கீழும் நகரும் வேகத்தைக் காட்டும் மற்றும் கசிவு கண்டறிதல் ஒரு சிலிண்டருக்குள் ஒரு செயல்முறை செருகலை வைத்திருந்தால் அதன் கசிவு படிப்படியாக குறையும் மேலும் கசிவு இருப்பதையும் வால்யூம் அளவீட்டிற்காகவும் உதவும் நான் சொன்னது போல் PV ஒரு மாறிலிஎ பிரஷர் குறைந்தால் காற்றின் வால்யூம் என்னவாகும் என்பது தெரியும் பிரஷர் குறைந்தால் வால்யூம் கூடும் என்பது நமக்குத் தெரியும் எனவே இதுபோன்ற பல விஷயங்களை நாம் செய்யலாம் எனவே இது பிரஷர் சென்சார் பற்றியது இப்போது ஆர்டினோவில் இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதைக் காண்பிப்போம் எனவே நான் BMP பிரஷர் சென்சாரை ஆர்டினோவுடன் இணைத்துள்ளேன் என்பதை இங்கே காணலாம் BMP பிரஷர் சென்சாரிலிருந்து வரும் நான்கு கேபிள்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம் பிரஷர் சென்சார் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு விளக்கக்காட்சியில் காட்டிய அதே விஷயம்தான் எனவே உங்களிடம் மெல்லிய டயாபிறகத்துடன் கூடிய உறை இங்கே உள்ளது அதிலிருந்து நான்கு கேபிள்கள் வெளியே வருகின்றன அதில் ஒன்று 5 வோல்ட் ஒன்று கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது பின்னர் SDA மற்றும் SDA மற்றும் SCL உள்ளது I ஸ்கொயர் சி தகவல்தொடர்புக்கு நாங்கள் பயன்படுத்தும் இரண்டு இணைப்புகள் இவைதான் நான் ஏற்கனவே அதை இணைத்துள்ளேன் என்பதை இங்கே பார்க்கலாம் இப்போது நாம் ஆர்டினோ ப்ரோக்ராம்ற்கு செல்வோம் எனவே இங்கே நாம் எப்போதும் செய்யும் அதே விஷயம்தான் கருவிகளில் நான் ஒரு புதிய லைப்ரரியான BMP180 ஐச் சேர்த்திருப்பதைக் காணலாம் எனவே நீங்கள் அதைச் சேர்க்கலாம் இல்லையெனில் I ஸ்கொயர் C தகவல்தொடர்புக்கு நீங்களே குறியீடு செய்வது சற்று தந்திரமானது ஆனால் உங்களுக்கு அதிக அனுபவம் இல்லையென்றால் நேரடியாகப் பயன்படுத்துவது நல்லது எனவே நான் ஏற்கனவே BMP c 085 இல் நிறுவியுள்ளேன் அல்லது BMP180 லைப்ரரி இங்கே கிடைக்கிறது எனவே நாங்கள் அதை நிறுவ முடியும் நான் ஏற்கனவே அதை நிறுவியுள்ளேன் சரி இப்போது பைல் எடுத்துக்காட்டுகளில் இருந்து இதை நீங்கள் பார்க்கலாம் நான் இந்த குறியீடு அதில் Adafruit BMP லைப்ரரி ஐ தேர்ந்தெடுத்துள்ளேன் இது இங்கே உள்ள குறியீடு மற்றும் நாம் அழைக்க வேண்டிய ஹெட்டர் உள்ளது மற்றும் I ஸ்கொயர் C தகவல்தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் வயர் டாட் h ஐ அழைக்க வேண்டும் எனவே வயர் டாட் h என்பது தகவல்தொடர்பு நெறிமுறைகளுக்குப் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது ஒரு செயல்பாட்டைக் கொண்டுள்ளது மேலும் அதைச் செய்வதில் Adafruit BMP085 லைப்ரரி ஐயும் சேர்த்துள்ளோம் நாங்கள் ஏற்கனவே BMP180 சென்சாரின் VCC ஐ இணைத்துள்ளதால் இங்கே அது 085 ஆகும் ஆனால் நமது விஷயத்தில் அது 180 ஆகும் அது பரவாயில்லை எந்த வகையிலும் இது கட்டளை ஆகும் இது 3 3 வோல்ட்டில் வேலை செய்ய வேண்டும் இது வேலை செய்யும் நிலை 3 3 வோல்ட் மற்றும் 5 வோல்ட் அல்ல எனவே ஆர்டினோவின் கிரௌண்ட் ஐ பொதுவான கிரௌண்ட்ய உடன் இணைக்கவேண்டும் மற்றும் SCL இலிருந்து SCL பின் அல்லது சென்சாரிலிருந்து கிளாக் பின் ஆர்டினோவில் உள்ள கிளாக் பின் உடன் இணைக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் மற்றும் நாம் ஆர்டினோ டியூ பயன்படுத்தினால் SCL பின் ஆனது பின் எண் 21 டிஜிட்டல் 21 ஆகவும் மற்ற பின் ஆனது பின் எண் 20 டியூவில் SDA பின் ஆனது பின் எண் 20 ஆகவும் இருக்கும் எனவே நாம் அதை இப்படி இணைத்துள்ளோம் பின்னர் இங்கே சிறிய குறியீடு உள்ளது எனவே அதன் பிஎம்பி டாட் பிகின் என்பது நாம் முன்பு பயன்படுத்திய சீரியல் டாட் பிகின் போன்றது அதுபோல பிஎம்பி டாட் பிகின் பயன்படுத்தியுள்ளோம் அதாவது பிஎம்பி சென்சார் மற்றும் ஆர்டினோ போர்டுக்கு இடையே ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் தொடங்குகிறது பின்னர் வாய்டு லூப்க்குள் நாம் பிஎம்பி டாட் ரீட் டெம்பரேச்சர் போன்ற செயல்பாடுகளின் தொகுப்பைப் பயன்படுத்துகிறோம் மேலும் அதை சீரியல் மானிட்டரில் கொண்டு வருகிறோம் நாம் ஏன் இந்த அமைப்பைச் செய்கிறோம் அதிக குறியீட்டு முறை இல்லாமல் சென்சாரை எளிதாகப் பயன்படுத்தலாம் இதன் மூலம் நீங்கள் எளிதாகப் புரிந்து கொள்ளலாம் எனவே அது காட்டுவது வெப்பநிலை பிரஷர் சென்சார் இல் இருந்து வெப்பநிலை ஃபீட்பேக் கிடைக்கும் எனவே இந்த பிரஷர் சென்சார் வெப்பநிலை அளவீட்டையும் கொண்டுள்ளது எனவே நாம் வெப்பநிலையைப் படிக்கலாம் பின்னர் பிரஷர்ரையும் படிக்கலாம் மற்றும் அனுமானத்தின் அடிப்படையில் ஸ்டாண்டர்டு பாரோமெட்ரிக் பிரஷர் ஆனது 101325 பாஸ்கலை விட 101325 மில்லிபார் அதிகம் ஆகும் நாம் அல்டிடியூட் ஐ கணக்கிட முடியும் நான் ஏற்கனவே கூறியது போல் விமானம் இந்த முறையைப் பயன்படுத்துகிறது பிரஷர் இன் அளவீடு அல்டிடியூட் அளவீடாக மாற்றப்படும் எனவே அல்டிடியூட் ஐ அளவிட முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம் கடல் மட்டத்தில் உள்ள பிரஷரை அளவிடலாம் மற்றும் நிறைய விஷயங்கள் உண்மையான அல்டிடியூட் போன்ற எல்லாம் சாத்தியமாகும் எனவே நான் ஆர்டினோ டியூ போர்டு தேர்ந்தெடுத்துள்ளேன் ஏற்கனவே ப்ரோக்ராம் செய்யும்பொழுது காம்ப் போர்ட் தேர்ந்தெடுத்துள்ளோம் நான் இப்போது குறியீட்டைச் சரிபார்க்கப் போகிறேன் இப்போது ஸ்கெட்சைப் பதிவேற்றுகிறேன் எனவே இந்த குறியீடு இப்போது பிரஷர் சென்சாரில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இப்போது நான் சீரியல் மோட் டிராஃப்டரைப் பதிவேற்றுவதைத் தேர்ந்தெடுத்தால் ப்ளூ ப்ராக்ரஸ் பார் இங்கே உள்ளது அது பதிவேற்றம் முடிந்தது என்பதை காட்டும்போது பதிவேற்றம் செய்யப்படுகிறது பதிவேற்றம் முடிந்தது நான் இதைத் தேர்ந்தெடுக்கிறேன் வெப்பநிலை மற்றும் பிற விஷயங்களைச் பார்க்க முடியும் இது 23 5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையைக் காட்டுகிறது 23 5 டிகிரி செல்சியஸ் மற்றும் பிரஷர் 9054 90539 பாஸ்கல் மற்றும் பின்னர் அல்டிடியூட் 939 மீட்டர் நான் இப்போது பெங்களூரில் அமர்ந்திருக்கிறேன் எனவே பெங்களூர் நம்மைச் சுற்றிலும் 939 மீட்டர் உயரத்தில் உள்ளது என்று சென்சார் கூறுகிறது பெங்களூரு கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் உள்ளது என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனக்கு சரியாகத் தெரியாது ஆனால் நாம் பார்ப்போம் மேலும் இந்த பிரஷர் தான் அப்சல்யூட் பிரஷர் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இந்த அப்சல்யூட் பிரஷர் அட்மாஸ்பியர் பிரஷரை விட குறைவாக உள்ளது ஏனெனில் அதிக அல்டிடியூட்ல் இந்த பிரஷர் உண்மையில் அட்மாஸ்பியர் பிரஷரை குறைக்கிறது எனவே இது 101325 பாஸ்கலுக்கு கீழே உள்ளது இங்குள்ள கேஜ் பிரஷர் சென்சார் பயன்படுத்தி கேஜ் பிரஷரை அளந்தால் என்ன நடக்கும் என்றால் நெகட்டிவ் கேஜ் பிரஷரைப் பெறுவோம் ஏனெனில் கேஜ் பிரஷர் ஆனது அப்சல்யூட் பிரஷர் கழித்தல் அட்மாஸ்பியர் பிரஷர் அல்லது பாரோமெட்ரிக் பிரஷருக்கு சமம் எனவே இந்த பிரஷர் 90538 பாஸ்கல் கழித்தல் 101325 பாஸ்கலுக்கு சமம் இது உங்களுக்கு நெகட்டிவ் அளவீட்டு மதிப்பைக் கொடுக்கும் எனவே அப்சல்யூட் பிரஷர் மற்றும் கேஜ் பிரஷருக்கு இடையில் நாம் இவ்வாறு இணைத்தோம் நீங்கள் அதைப் புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் சார்லஸ் சமன்பாடு பாயிலின் சமன்பாடு மற்றும் எல்லாவற்றையும் சரியாக நினைவில் வைத்திருக்க வேண்டும் இப்போது நீங்கள் இதைப் பார்த்தீர்கள் பிரஷர் இன் மாறுபாட்டையும் உங்களுக்குக் காட்டுகிறேன் எனவே பலூனுக்குள் ஒரு கேஸ் சென்சாரை வைப்பேன் பின்பு நான் பலூனை ஊதி அதை அடைத்து விடுவேன் எனவே நான் அதைச் செய்யும்போது பலூனுக்குள் இருக்கும் காற்றின் அளவு செறிவூட்டப்பட்டதைப் போல இருக்கும் ஏனென்றால் அடைக்கப்பட்டு உள்ளதால் ஒரு அளவு காற்று வெளியேறாது காற்று வெளியே செல்ல முடியாது எனவே நான் பலூனை அழுத்தினால் என்ன நடக்கும் என்றால் இந்த சமன்பாட்டின் படி பிரஷர் அதிகரிக்கும் இங்குள்ள சமன்பாடு என்ன என்று பார்த்தால் அது பாயிலின் விதி ஆகும் பாய்லின் விதியின்படி நாம் வால்யூம் ஐ குறைக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் பிரஷர் அதிகரிக்கும் எனவே பாய்லின் விதியின்படி என்ன நடக்கிறது என்றால் நாம் பலூனை அமுக்கிவிட்டால் பிரஷர் அதிகரிக்கும் அதை நாம் சீரியல் மானிட்டரில் பார்ப்போம் இப்போது நாம் அதை ஒரு முறை செய்வோம் அதனால் பலூன் உள்ளே பிரஷர் சென்சார் ஐ போட்டுள்ளேன் அதனால இப்ப இது மாதிரி பிரஷர் சென்சார் இதுக்குள்ள இருக்கு மற்றும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன் எனவே கோட்பாட்டளவில் என்ன நடக்க வேண்டும் என்றால் நான் இதை சுருக்கும்போது வால்யூம் குறைகிறது மற்றும் பிரஷர் அதிகரிக்க வேண்டும் ஆனால் இது ஒரு பலூன் அது சிதைந்துவிடும் என்பதால் அது சிதைந்து விடுகிறது எனவே பிரஷர் மாறுவது அவ்வளவு தெளிவாகத் தெரியவில்லை ஆனால் சீரியல் மானிட்டரில் பிரஷர் மாற்றத்தைக் காணலாம் இப்போது நீங்கள் இந்த சீரியல் மானிட்டரைப் பாருங்கள் எனவே பிரஷர் இன் மதிப்பு சுமார் 92000 பாஸ்கல் 92000 600 அல்லது 680 பாஸ்கல் ஆகும் எனவே நான் இப்போது அதை சுருக்கப் போகிறேன் என்றால் பலூனை சுருக்கவும் நான் பலூனை சுருக்கப் போகிறேன் பிரஷர் 93347 ஆக அதிகரித்திருப்பதை நீங்கள் காணலாம் எனவே சுமார் 500 பாஸ்கல் பிரஷர் அதிகமாக உள்ளது நான் இப்போது கையை விட்டு மீண்டும் இயல்பு நிலைக்குத் திரும்புகிறேன் பிரஷர் சாதாரண 92600 க்கு கூட குறைந்துவிட்டது மீண்டும் நான் நான் அதை அழுத்துகிறேன் பிரஷர் சரியாக அதிகரித்திருப்பதைப் பார்க்கவும் எனவே அது அதற்கேற்ப பிரஷரைக் கணக்கிடுவதை நீங்கள் காணலாம் ஆனால் நான் பிரஷரை அதிகரிக்கும்போது எவ்வளவு அல்டிடியூட் குறைகிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த கணக்கீட்டில் உண்மையில் பிழை உள்ளது ஏனென்றால் பிரஷர் அதிகரிக்கும் போது அல்டிடியூட் குறைய வேண்டும் எனவே இதுதான் BMP180 பிரஷர் சென்சார் வேலை செய்யும் முறையாகும் BMP180 பிரஷர் சென்சார் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொண்டீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் மெல்லிய மற்றும் தடிமனான ஃபிலிம் சென்சார்களைப் பயன்படுத்தி மைக்ரோ ஃபேப்ரிக்கேட்டட் சென்சார்கள் எவ்வாறு பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்துகொள்ள முடியும் என்று கருத்து தெளிவாக உள்ளது என்று நினைக்கிறேன் எனவே அவ்வளவுதான்